அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பை தொடரலாம் கடைசி வீடியோவில் என்றால் என்ன என்பதைவரையறுத்தோம் இதை தொடருவோம் நான் தொடங்குவதற்கு முன் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் இவை ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துகள் ஆகும் இப்பொழுது ஒரு குறிப்பை சொல்கிறேன் பரிமாற்று பண்பு என்பது ஒரு வளையத்தின் வரையறையில் உள்ள பண்புகளில் ஒன்று வளையம் என்பது பெருக்களை பொறுத்து பரிமாற்று பண்புடையது இருக்கும் வேறு என்ன பண்புகள் இருக்கும் இது சேர்ப்பு பண்புடையது நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு வளையத்திலும் ஏதேனும் வரிசை உடைய சதுர அணியையும் பெருக்க முடியும் உண்மையில் இது முழு எண்கள்மெய்யெண்கள் சிக்கல் எண்கள் விகிதமுறு எண்கள் மற்றும் பலவற்றுக்கும் பொருந்தும் இது கூட்டலை பொறுத்து ஒரு பரிமாற்று குலம் என்று அழைக்கப்படுகிறது பரிமாற்றமற்ற வளையங்கள் மட்டுமே கருத்தில் கொள்வோம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் பரிமாற்ற வளையங்களை மட்டுமே கருத்தில் கொள்வோம் பரிமாற்றம் அற்ற வளைய கோட்பாடு என்பது ஒரு முக்கியமான பாடமாகும் ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நாம் இப்பொழுது கவனம் செலுத்தப் போவதில்லை நம்மைப் பொறுத்தவரை பெருக்கல் பரிமாற்ற பண்பை உடைய வளையங்களை மட்டுமே பார்ப்போம் குறிப்பாக இந்த பாடத்திட்டத்தில் அணியின் வளையங்களை படிக்க மாட்டோம் வளையங்களின் மற்ற குறிப்புகள் என்ன வென்று வரையறுக்கலாம்ஆனால் பெருக்கல் ஐப் பொறுத்து சமணி உறுப்பை பெற்றுள்ளதா என்பதை பற்றி நாம் கேட்கவில்லை வேறுவிதமாகக் கூறினால் பெருக்கல் இப்பொழுது நமக்கு தேவையா இல்லையா என்ற கேள்வி தோன்றலாம் அதை விளக்குவதற்கு பின்வரும் எடுத்துக்காட்டை நான் கொடுக்கப் போகிறேன் ஆகவே R க்கு பதிலாக 2Z எடுத்துக் கொண்டால் இது அனைத்து இரட்டை முழு எண்களின் தொகுப்பாகும் அதாவது 2n வடிவத்தின் உள்ள முழு எண்கள் இங்கு n ஒரு தன்னிச்சையான முழு எண் அவை ஒரு வளையத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்டுள்ளன இது கூட்டலை பொறுத்து ஒரு பரிமாற்று குலம் ஏனென்றால் 0 என்பது அங்கு உள்ளது ஒரு இரட்டை முழு எண்ணின் கூட்டலை பொறுத்து எதிர்மறை ஒரு இரட்டை எண் ஆகும் இரண்டு இரட்டை எண்களின் கூடுதல் ஒரு இரட்டை எண் ஆகும் இதே போல இன்னும் சில பண்புகளைக் கூறலாம் பெருக்கல் என்ற செயல்பாட்டை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரண்டு இரட்டை எண்களை பெருக்கும்போது ஒரு இரட்டை எண் கிடைக்கும் ஏற்கனவே கூட்டலை பற்றி பேசி முடித்துவிட்டோம் இப்பொழுது பெருக்களை பற்றிப் பேசப்போகிறோம் நீங்கள் இரண்டு முழு எண்களை பெருக்கினால் நீங்கள் ஒரு இரட்டை எண்ணைப் பெறுவீர்கள் அதேபோல முழு எண்ணின் பெருக்கல் ஒரு சேர்ப்பு பண்புடையது ஆகும் இது பரிமாற்ற பண்புடையது முழு எண் பெருக்கல் பரிமாற்ற பண்புடையது ஆனால் 1 என்ற உறுப்பு இங்கு இல்லை 1 ன் வேலையை செய்யும் எந்த உறுப்பும் இங்கு இல்லை நிச்சயமாக 1 இரட்டை எண் இல்லைஆனால் இங்கு பெருக்கத்திற்கான சமணி உறுப்பின் அடையாளமாக செயல்படுகிற முழு எண் இல்லை ஏனெனில் நீங்கள் இங்கே உள்ள எந்தவொரு முழு எண்ணையும் எடுத்து மற்ற முழு எண்ணுடன் பெருக்கி பார்க்கும்போது அந்த முழு எண்ணைத் திருப்பித் தரப்போவதில்லைஅதாவது 1 என்ற ஒரு உறுப்பை பெற்றிருக்கவில்லை சில சமயங்களில் இந்த வளையத்தின் வரையறையை அலகு உறுப்பு இல்லாத வளையம் பெருக்கல் சமணி உறுப்பு அற்ற வளையம் என விரிவாக பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதைச் செய்யவில்லை இந்த பாடத்திட்டத்தில் இதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் நான் இந்த கருத்துக்களை ஒரு முறை கூறுவேன் அதை மீண்டும் சொல்ல மாட்டேன் இந்த பாடத்திட்டத்தில் நாம் இதை கருத்தில் கொள்ளப்போவதில்லை R என்ற வளையம் பெருக்கலை பொறுத்து சமணி உறுப்பு கொண்டிருப்பதாக நாம் எப்போதும் கருதுவோம் இதன் அடிப்படையில் நான் சொல்வது என்னவென்றால் எனது முந்தைய காணொளியில் இருந்து கடைசி காணொளி வரை நான் இந்த வகையான வளையத்தை மட்டுமே கருத்தில் கொள்ள போகிறோம் இங்கு மேற்குறிப்பு என்னவென்றால் மக்கள் வேறு வகையான வளையத்தை பற்றியும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நான் கொடுத்த வரையறையுடன் நிறுத்திக் கொள்வோம் வளையங்களின்

நான் இப்போது C க்குள் இல்லாத வளையங்களின் எடுத்துக்காட்டுகளை உங்களுக்குக் கொடுக்க விரும்புகிறேன் ஆகவே வளையங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு வெளிப்படையான உதாரணம் ஒன்றைக் கொடுக்கப் போகிறோம் இதை விரைவாக செய்யப் போகிறோம் அது பூஜ்ஜிய வளையம் பூஜ்ஜிய வளையம் வெறும் ஒரு உறுப்பு 0 ஐக் கொண்ட வளையம் ஆகும் இங்கே இந்த சிறிய உதாரணம் கடைசி வீடியோவில் நான் எழுதிய ஒரு வளையத்தின் அனைத்து பண்புகளையும் திருப்திப்படுத்துகிறது இது கூட்டல் மற்றும் பெருக்கத்தின் கீழ் மூடிய பண்பை உடையது மற்றும் தேவையான அனைத்து பண்புகளை கொண்டுள்ளது இது ஒரு பரிமாற்று குலம் மேலும் கூட்டல் மற்றும் பெருக்கத்தின் கீழ் சேர்ப்பு பண்புடையது மற்றும் பல இந்த வளையத்தில் பெருக்களை பொறுத்து சமணி உறுப்பு என்ன இந்த வளையத்தில் 1 உள்ளது ஆனால் அது 0 க்கு சமம் ஏனென்றால் சமணி உறுப்பு என்பது அதனுடன் எந்த உறுப்பை கூட்டுகிறோமோ அதை உறுப்பு பதிலாக வரவேண்டும் மொத்தமாக இங்கு 0 என்ற ஒரு உறுப்பு மட்டுமே உள்ளது எனவே 00 என்பது 0 என இருக்கும் எனவே இங்கு சமணி உறுப்பு 1 ன் வேலையை 0 செய்கிறது இது ஒரு சிறிய உதாரணம் இதற்காக நான் அதிக நேரம் செலவிட விரும்பவில்லை ஆனால் நீங்கள் குலங்களை படிக்கும்போது நாம் கருத்தில் கொள்ள விரும்பும் ஒரு வளையத்தின் ஒரு எடுத்துக்காட்டு இதுவாகும் இதே போல் குலத்திற்கு பூஜ்ஜிய குலம் என்பது வெளிப்படையான குலமாக இருக்கும் நீங்கள் ஈவு குலத்தை படித்திருக்கிறீர்கள் சரியா உங்களிடம் ஒரு குலம் இருந்தால் துணை குலத்தை பயன்படுத்தி ஈவு குலத்தை பெறலாம் நாம் Z மற்றும் nZ ஐ கருத்தில் கொள்வோம் முதலில் 3Z பற்றி பேசுவோம் 3 Z என்பது Z இன் துணைக்குழு ஆகும் இங்கே நான் கூட்டலை கருதுகிறேன் இது Z ஐ ஒரு குலமாக மாற்றும் ஒரு செயலி 3 Z என்பது Z ன் துணைக் கணம் என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் இதில் ஏதேனும் இரு உறுப்புகளைப் கூட்டும் போது இதன் மற்றுமொரு உறுப்பு கிடைக்கும் 3 Z இன் உறுப்புக்கள் யாவை இவை 3 இன் மடங்குகள் ஆகும் உங்களிடம் 3 இன் 2 மடங்குகள் எடுத்தாலும் அது 3 இன் மடங்காக இருக்கும் 3 இன் பெருக்கல் நேர்மாறு 0 3 என்பது 3 ன் பெருக்குபலன் ஆகும் இது ஒரு ஈவு குலம் என்பதை கவனியுங்கள் Z மட்டு 3 Z என்ற ஈவு குலத்தை கவனியுங்கள் உங்கள் குல கோட்பாட்டிலிருந்து மூன்று உறுப்புகளை கொண்டது என்பதை நினைவில் கொள்க அவற்றில் 0 பார் 1 பார் 2 பார் என குறிக்கப்படுகிறது இது உண்மையில் 0 3 z 1 3z 2 3z ஆகியவை ஆகும் இங்கே இரண்டு உறுப்புகளின் கூட்டல் என்பது அந்த உறுப்புகளின் பிரதிநிதிகளை கூட்டுவது ஆகும் எடுத்துக்காட்டாக 1 பார் கூட்டல் 2 பார் என்பது 0 பார் ஆகும் 0 பார் கூட்டல் 1 பார் என்பது 1 பார் ஆகும் 0 பார் என்பது சமணி உறுப்பு ஆகும் இது கூட்டலை பொறுத்து ஒரு குலம் ஆகும் இங்கே Z மட்டு 3 Z கூட்டலை அடிப்படையாகக்கொண்ட குலம் என்பதை பதிவு செய்கிறேன் இது கூட்டலை பொறுத்து ஒரு குலம் உண்மையில் இது ஒரு பரிமாற்று குலம் இது வரிசை 3 உடைய குலமாகும் ஆகும் ஆகவே கூட்டலை பொறுத்து வரிசை 3 உடைய குலமாகும் இது பரிமாற்று பண்புடையது இப்போது இந்த தொகுப்பில் ஒரு பெருக்கலை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இந்த தொகுப்பில் ஒரு பெருக்கலை செயல்படுத்த முடியும் ஆகவே இது ஒரு குலமா என்ற கேள்வி எழும் அங்கே a என்ற ஒரு உறுப்பு z மட்டு 3z ல் உள்ளது என எடுத்துக்கொள்வோம் இது 3 உறுப்புகளை மட்டுமே கொண்டுள்ளது ஆகவே பெருக்கலை வரையறுப்பது எனக்கு எளிதானது இரண்டு உறுப்புக்களை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை நான் இப்பொழுது கூற விரும்புகிறேன் 1 பார் மற்றும் 2 பார் இரண்டையும் எவ்வாறு பெருக்குவீர்கள் அந்த இணைகணத்தின் பிரதிநிதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் எடுத்துக்காட்டாக 1 பார் என்பது 1 ன் பிரதிநிதி 2 பார் என்பது இரண்டின் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள முடியும் அவற்றைச் கூட்டினால் உங்களுக்கு 3 கிடைக்கும் நீங்கள் 3 இன் இணைகணத்தின் எடுத்துக்கொள்கிறீர்கள் இது 0 ஆகும் நீங்கள் பெருக்கத்திற்கு அதே காரியத்தைச் செய்கிறீர்கள் நீங்கள் இரண்டு பிரதிநிதிகளை எடுத்து அவைகளை பெருக்கவும் எடுத்துக்காட்டாக 0 பார் கிடைக்கும் வேறுவிதமாக கூறினால் முழு எண்களின் பெருக்கல் பரிமாற்றமாக இருப்பதால் இந்த உறுப்புகளின்வரிசையை நீங்கள் வரிசையை மாற்றினாலும் அதே மதிப்பையே பெறுவீர்கள் இறுதியாக ஒரு உறுப்பை அதே உறுப்புடன் பெருக்கினார் என்னவாகும் என்பதை பார்க்க வேண்டும் 0 பார் என்றால் என்ன அது 0 பார் என்று நான் கூறுகிறேன் ஏனெனில் இது 0 மடங்கு 0 என்பது 0 என்பதால் தெளிவாக உள்ளது 1 பார் ஆகும் ஏனெனில் 4 என்பது மட்டு 3 என்பதை பொறுத்து 1 ஆகும் ஆகவே இந்த விளக்கம் Z மட்டு 3 Z இல் பெருக்களை முழுமையாக விவரிக்கிறது இப்போது நீங்கள் இதை கவனமாக உற்றுப் பார்த்தால்பெருக்களை பொறுத்து நமக்கு தேவையான அனைத்து பண்புகளும் உள்ளன என்று நான் கூறுகிறேன் இங்கு ஒரு சமணி உறுப்பு உறுப்பு உள்ளது ஒரு சமணி உறுப்பு என்றால் என்ன அதாவது 1 பார் எடுத்துக்கொள்கிறீர்கள் இது சேர்ப்பு பண்புடையது இதுவும் பரிமாற்ற பண்புடையது ஏனென்றால் முழு எண்களின் பெருக்கல் பரிமாற்ற பண்புடையது நாம் தேவையான அனைத்து பண்புகளும் இதில் உள்ளன இப்போது நாம் முடிவுக்கு வர முடிகிறது Z mod 3 Z ஒரு வளையம் மற்றும் அது சரியாக 3 உறுப்புகளைக் கொண்ட ஒரு வளையமாகும் ஒவ்வொரு நேர்மாறு முழு எண்ணிற்கும் பொதுவாக ஒவ்வொரு எதிர்மறை அல்லாத Z மட்டு n Z ன் உறுப்பை நம்மால் சொல்ல முடியும் நீங்கள் 3 க்கு பதிலாக n ஆக மாற்றுவதால் எந்த வித்தியாசமும் இல்லை அது சரியாக அதே கணக்கீட்டை பெற்றிருக்கும் மற்றும் கிடைக்கும் Z mod n Z கிடைக்கும் என்பது ஒரு வளையம் ஆகும் இங்கு n ஒரு நேர்மறை எண்ணாக இருந்தால் உறுப்புகளின் எண்ணிக்கை சரியாக n ஆகும் ஏனெனில் Z mod n Z என்பது n வரிசை உடைய ஒரு குலம் என்பது நமக்குத் தெரியும் அதன் மீது நாம் பெருக்கலை பயன்படுத்துகிறோம் இதுவும் n வரிசை உடைய ஒரு வளையமாகும் நாம் என்ன செய்து இருக்கிறோம் என்றாள் குறிப்பாக நேர்மறை முழு எண்களை n ஐ கொண்டு n வரிசை உடைய ஒரு வளையத்தை உருவாக்கியுள்ளோம் எடுத்துக்காட்டாக n என்பது 1 க்கு சமமாக இருந்தால் 0 வளையம் கிடைத்தது அதை நாம் சமீபத்தில் விவாதித்தோம் நீங்கள் n க்கு 1 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் 1 Z என்பது 0 மட்டுமே அதாவது 0 இணைகணம் அந்த வளையம் 0 வளையம் ஆகும் ஆனால் Z மட்டு 2 Z க்கு 2 உறுப்புகள் உள்ளன Z மட்டு 3 Z க்கு 3 உறுப்புகள் உள்ளன பின்னர் நாம் வளையங்களின் காப்பமைவியம் மற்றும் வளையங்களில் வேறு சில பண்புகளைப் பற்றி பேச ஆரம்பிக்கும்போது n நேர்மாறு யாக இருக்கும்போதெல்லாம் Z மட்டு n Z என்பது C இன் துணை வளையமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இவை C ல் இல்லாத வளையங்களின் எடுத்துக்காட்டுகள் நான் அதை இங்கே குறிப்பிடுவேன் பின்னர் இதைப் பற்றி விவாதிப்போம் Z மட்டு n Z க்கு நேர்மறை எண் n குறைந்தபட்சம் 2 ஐக் எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் n க்கு சமமாக 1 இருக்கும்போது நாம் 0 வளையத்தைப் பெறுகிறோம் அது நிச்சயமாக C இன் துணை வளையமாகும் ஆனால் n 2 என்பதுC ன் ஒரு துணை வளையம் அல்ல நான் இன்னொரு எடுத்துக்காட்டு செய்ய விரும்புகிறேன் இதேபோல் அது எந்த எண்ணைப் பொறுத்து C இன் துணை வளையமாக இருக்காது என்பது எனக்கு தெரியாது எனவேஅடுத்தது 3 என்று முயற்சி செய்து பார்க்கிறேன் இது C இன் துணை வளையமாக இருக்காது அடுத்த வளையும் என்ன f என்ற சார்பு மெய்எண்களிலிருந்து மெய் எண்களுக்கு செல்லக் கூடிய தொடர்ச்சியான செயல்பாடுகளின் தொகுப்பை எடுத்துக்கொள்வோம் மெய் எண்களின் தொகுப்பிலிருந்து தொடர்ச்சியான மெய் எண்களின் தொகுப்பு வரை அனைத்து சார்பு களையும் நான் இதில் பார்க்கிறேன் இதை நீங்கள் பகுப்பாய்வில் கற்றுக்கொண்ட ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள் R முதல் R வரையிலான தொடர்ச்சியான சார்பாக உடைய அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் இது உண்மையில் ஒரு வளையமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் R இல் ஒரு வளைய அமைப்பு உள்ளது வழக்கமான R என்பது தொடர்ச்சியான சார்புகளின் தொகுப்பாகும் இது என்ன இது ஒரு புதிதான வழி நாம் இதற்கு முந்தைய எடுத்துக்காட்டுகள் முழு எண்கள் அல்லது விகிதமுறுஎண்கள் வளையமா இல்லையா என்பதை உறுதி செய்தது போல இங்கு செய்ய முடியாது இங்கே நாம் கூட்டல் மற்றும் பெருக்களை கவனமாக வரையறுக்க வேண்டும் கூட்டலை எவ்வாறு வரையறுப்பது f மற்றும் g இரண்டும் R க்குள் உள்ள இரண்டு தொடர்ச்சியான சார்புகள் வரையறுக்க விரும்புகிறேன் ஒரு எளிமையான விஷயம் செய்ய வேண்டி இருக்கிறது ஏனென்றால் கூட்டலை வரையறுக்க a என்ற மெய் எண்ணை எடுத்து எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்ள முடியும் இது நிச்சயமாக ஒரு சார்பு மற்றும் fg உண்மையில் தொடர்ச்சியானது என்பதைக் காண்பிப்பதற்கான பகுப்பாய்வில் இது ஒரு எளிய பயிற்சியாகும் இது தொடர்ச்சியானது fg என்பது R இல் உள்ளது ஆகவே இது R மீதான கூட்டல் என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறது நீங்கள் தொடர்ச்சியான இரண்டு செயல்பாடுகளை எனக்குத் தந்தால் நான் அதைக் கூட்டும்போது மற்றொரு தொடர்ச்சியான சார்பு கிடைக்கும் இப்போது நம்மிடம் இரண்டு சார்புகளின் கூட்டல் உள்ளது R என்பது கூட்டலை பொறுத்து ஒரு பரிமாற்று குலமா என்று நாம் கேட்க முடியும் நான் வரையறுத்த இந்த குறிப்பிட்ட கூட்டலை பொறுத்து R ஒரு பரிமாற்று குலமா அது அப்படித்தான் உள்ளது என்பதை நீங்கள் விரைவாக சரிபார்க்கலாம் தற்போது பூஜ்ஜிய உறுப்பு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது இங்கு பூஜ்ஜிய உறுப்பு என்பது ஒரு எளிய பூஜ்ஜிய சார்பு R இல் உள்ள அனைத்து உறுப்புகளையும் 0 க்கு அனுப்புகிறது எனவே இது பூஜ்ஜிய சார்பு என அழைக்கப்படுகிறது பூஜ்ய சார்பு என்பது பூஜ்ஜிய உறுப்பாகும் இது அனைத்து எண்களையும் 0 என்ற மெய் எண்ணுக்கு அனுப்புகிறது நிச்சயமாக இது ஒரு தொடர்ச்சியான சார்பு ஆகும் இது ஒரு மாறிலி செயல்பாடாகும் இது தொடர்ச்சியான சார்பு என்பது 0 ஆகும் இது 0 உறுப்பு ஒரு சமணி உறுப்பு உள்ளது நிச்சயமாக எதிர்மறை உறுப்பு உள்ளது என்பதை சரிபார்க்க முடியும் f என்பது தொடர்ச்சியான சார்பை கொடுப்பதால் நீங்கள் என்று வரையறுக்கலாம் இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு ஒவ்வொரு தொடர்ச்சியான சார் புக்கும் ஒரு நேர்மாறு யான தொடர்ச்சியான சார்பு இருக்கும் இங்கு நாம் வெறும் அடையாளத்தை மட்டும் மாற்றுகிறோம் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு எதிர்மறை உறுப்பு உள்ளது மேலும் கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்புடையது மற்றும் கூட்டலை பொறுத்து பரிமாற்ற பண்புடையது என்பதை நம்மால் சரி பார்க்க முடியும் நமக்கு ஒரு பரிமாற்றம் குலம் தேவை என்பது ஞாபகம் இருக்கட்டும்இங்கு கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகிய இரண்டும் இந்த பண்புகளை பூர்த்தி செய்கிறது ஏனென்றால் நான் இந்த கணக்கீட்டின் இறுதியில் R க்குள் சேர்க்கிறோம் இந்த கூட்டல் R இல் உள்ளது ஏனெனில் f ஆகியவை மெய் எண்களாக உள்ளன நீங்கள் அவற்றை மெய் எண்களாக கூட்டல் கூறுகிறோம்

எனவே கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை R ல் இத்தகைய பண்பை பெற்றிருக்கின்றன எனவே மெய் எண்ணில் இருந்து மெய்யண் வரையிலான தொடர்ச்சியான சார்புகளின் தொகுப்பு ஒரு வளையமாக இருக்குமா என்ற கேள்விக்கான பதில் ஆம் என்பது ஆகும் மெய் எண்களில் இருந்து மெய் எண்களுக்கு செல்லும் தொடர்ச்சியான சார்புகளின் தொகுப்பு பெருக்கலை பொறுத்து ஒரு பரிமாற்று குலம் ஆகும் இப்போது R மீதான பெருக்கல் என்றால் என்ன மெய் மதிப்புடைய R ன் மீதான தொடர்ச்சியான சார்பில் எவ்வாறு பெருக்க முடியும் கூட்டலை வரையறுத்துள்ள அதே வழியில் இப்படியும் தற்பொழுது f gஆகியவை R இல் உள்ளன என்று எடுத்துக்கொள்வோம் R இலிருந்து R வரையிலான தொடர்ச்சியான செயல்பாடாக fg ஐ எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் நீங்கள் g என எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே மீண்டும் கூட்டலை போல மெய் எண்களை பெருக்க முடியும் என்ற உண்மையை மீண்டும் பயன்படுத்துகிறோம் fg தொடர்ச்சியாக இருக்கிறதா என்று சோதிப்பது எளிதான பயிற்சி fg என்பது R இல் உள்ளது f மற்றும் g ஆகியவை தொடர்ச்சியாக இருந்தால் அவற்றின் பெருக்கலும் தொடர்ச்சியாக இருக்கும் அங்கு ஒஒவ்வொரு மெய் எண்ணையும் 1 க்கு அனுப்பும் மாறிலி சார்பு உள்ளது 1 என்பது பெருக்கல் சமணி உறுப்பு ஏனெனில் f ன் மடங்கு மாறிலி சார்பு வெறுமனே f ஆக இருந்தால் அது பெருக்கல் சமணி உறுப்பு ஆகும் மேலும் சேர்ப்பு மற்றும் பரிமாற்று பண்புடையது என்பதை எளிதாக சரி பார்க்கலாம் மெய் எண்களில் கூட்டல் என்பது பரிமாற்ற பண்பு சேர்ப்புப் பண்பு உடையது போலவே மெய் எண்களில் பெருக்கல் என்பது சேர்ப்புப் பண்பு மற்றும் பரிமாற்று பண்புடையது இந்த R இல் உள்ள சார்புகளின் தொகுப்பு பெருக்கலை பொறுத்து தேவையான பண்புகளையும் கொண்டுள்ளது properties R என்பது ஒரு வளையம் ஆகும் சில சமயங்களில்இது மிக சுவாரசியமான வளையம் ஆகவும் இருக்கும் இது மெய் எண்களில் தொடர்ச்சியான மெய் மதிப்புள்ள சார்புகளை உள்ளடக்கிய ஒரு வளையமாகும் இவை தான் நான் விவாதிக்க விரும்பிய சில வளையங்கள் ஆகும் நான் ஒரு முக்கியமான வரையறையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் பின்னர் வளையங்களின் மேலும் சில பண்புகளைப் பார்க்கப் போகிறோம் இதுதான் அந்த வரையறை ஒரு பெருக்கலை பொறுத்து ஒரு குல செயல்பாடு அல்ல ஏனெனில் இது ஒரு குலத்தின் ஒரு சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை அந்த நிபந்தனை என்னவென்றால் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பெருக்கல் எதிர்மறை இருக்க வேண்டும்பொதுவாக வளையத்திற்கு பெருக்கலை பொறுத்து நேர்மாறு உறுப்பு இருக்கத் தேவையில்லை ஆனால் சில நேரங்களில் சில உறுப்புகளுக்கு நேர்மாறு உறுப்பு இருக்கும் அவற்றிற்கு ஒரு சிறப்பு பெயரை வழங்க விரும்புகிறோம் R ஒரு வளையமாக இருக்கும்போது R இல் உள்ள ஒரு உறுப்பு ஒரு பெருக்க தலைகீழ் பெற்றிருந்தால் இருந்தால் ஒரு அலகுஉறுப்பு என்று அழைக்கப்படுகிறது அலகு என்பது ஒரு வளையத்தின் ஒரு உறுப்பு ஆகும் இது பெருக்கல் எதிர்மறை உறுப்பு உடையது ஒரு வளையத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பெருக்கல் எதிர்மறை உறுப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் ஒருவேளை அப்படி இருந்தால் அதை ஒரு அலகு உறுப்பு என்று அழைக்கிறோம் ஒரு முக்கியமான மேற்குறிப்பு என்னவென்றால் R ஒரு வளையம் மற்றும் R பூஜ்ஜிய வளையம் அல்ல என்று கருதுகின்றோம் பூஜ்ஜிய வளையம் ஒரு சுவாரஸ்யமான வளையம் அல்ல நாம் அதை வழக்கமாக படிப்பதில்லை R ஒரு வளையம் என்றால் பூஜ்ஜிய வளையம் இல்லை என்று நாம் அனைவரும் அதை அனுமானிப்போம் உண்மையில் நாம் நிறைய நேரங்களில் இவ்வாறு அனுமானத்தை செய்கிறோம் பின்னர் 1 என்ற உறுப்பு ஒரு அலகு சரியா 1 ஒரு அலகு ஏனெனில் அது ஒரு பெருக்க எதிர்மறை உறுப்பு உள்ளது 1 மடங்கு 1 என்பது 1 என்பதால் 1 க்கு ஒரு எதிர்மறை உறுப்பு 1 உள்ளது 1 என்பது ஒரு அலகு ஆகவேஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற வளையத்திற்கும் ஒரு அலகு உள்ளது ஆனால் வேறு சில அலகுகளும் இருக்கலாம் இப்போது எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் வளையம் Z என்று எடுத்துக்கொள்வோம் Z என்பது முழு எண்களின் தொகுப்பாக உள்ள ஒரு வளையம் என்ற இரு கூட்டல் மற்றும் பெருக்கல் என்ற இரு செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது இங்கு அலகுகள் என்ன 1 என்பது ஒரு அலகு என்று ஒப்புக்கொண்டோம் 1 என்பது பூஜ்ஜியமற்ற எந்த வளையத்திலும் ஒரு அலகு தற்போது 1 இங்கேயும் கட்டுப்பாடு சரியாக உள்ளது ஏனெனில் 1 மடங்கு 1 என்பது 1ஆகும் 1 பெருக்கலைப் பொறுத்து எதிர்மறை உறுப்பு உள்ளது ஆகவே 1 என்பது தனக்கு எதிர்மறை உறுப்பாக உள்ளது பெருக்க எதிர்மறை உறுப்பு என்றால் என்ன என்பதை நான் முன்னர் குறிப்பிட்டிருக்க வேண்டும் பெருக்கல் தலைகீழ் என்பது 1 ஐப் பெறுவதற்கு நீங்கள் பெருக்கும் ஒரு உறுப்பு பெருக்கல் எதிர்மறை உறுப்பு என்பது குலத்தில் உள்ளது போலத்தான் இருக்கும் பெருக்கல் எதிர்மறை என்பது பெருக்கல் சமணி உறுப்பை பெற நீங்கள் எந்த உறுப்பை பெருக்க வரும் என்பது ஆகும் 1 என்பது ஒரு அலகு ஏனெனில் 1 மடங்கு 1 என்பது 1 ஆகும் ஆனால் வேறு எந்த அலகுகளும் இல்லை சரி Z இல் வேறு எந்த அலகுகளும் இல்லை காரணம் நீங்கள் ஏதேனும் ஒரு முழு எண்ணையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் n ஒரு முழு எண்ணாக இருக்கட்டும் இது 1 மற்றும் 1 ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டது 1 ஐப் பெற ஏதாவது ஒன்றை n கொண்டு பெருக்கும்போது வாய்ப்பு இருக்கிறதா எடுத்துக்காட்டாக n என்பது 3 ஆக இருந்தால் 1 ஐப் பெற ஏதாவது ஒன்றை பெருக்க முடியுமா இது சாத்தியமில்லை ஏனென்றால் ⅓ ஆல் 3 பெருக்கும்போது நமக்கு ஒன்று கிடைக்கும் ஆனால் ⅓ என்பது Z இல்லை இது சாத்தியமில்லை நீங்கள் 1 அல்லது 1 இல்லாத எந்த முழு எண்ணையும் வேறு ஒரு முழு நாள் முழு எண்ணால் பெருக்கினால் நீங்கள் ஒருபோதும் 1 ஐப் பெற மாட்டீர்கள் ஏனென்றால் உண்மையில் எதிர்மறை உறுப்பை பெற விகிதமுறு எண்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் 1 ஐ n ஆல் வகுக்க வேண்டும் ஆனால் 1 n என்பது முழு எண் அல்ல Z இல் உள்ள ஒரே அலகுகள் 1 மற்றும் 1 ஆகும் இதேபோல் இப்போது Q ன் அலகுகளைப் பற்றி பார்ப்போம் Q இல் உள்ள அலகுகள் உண்மையில் பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் என்று நான் எடுத்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்ணும் ஒரு அலகு இது ஏன் இதற்கு ஆதாரம் என்ன பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் விகிதமுறு எண்களை ab என எடுத்துக்கொள்வோம் a மற்றும் b ஆகியவை முழு எண்ணில் உள்ளன விகிதமுறு எண்கள் முழு எண்களின் விகிதங்கள் என்பதை நினைவில் கொள்க a என்பது பூஜ்ஜியம் அல்லாதது மற்றும் b பூஜ்ஜியம் அல்ல என்று கருதுகிறோம் பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்ணை எடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு பெருக்கல் தலைகீழி உள்ளதா இருக்கிறது ஏனென்றால் 1 ஆகும் ab என்ற உறுப்பிற்கு ஒரு பெருக்க தலைகீழ் உள்ளது எனவே இது ஒரு அலகு எனவே அனைத்து பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்ணுக்கும் ஒரு பெருக்க தலைகீழ் உள்ளது எனவே ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்ணும் விகிதமுறு எண்களின் வளையத்தில் ஒரு அலகு ஆகும் Q இல் உள்ள அலகுகளின் தொகுப்பு Q 0 க்கு சமம் இந்த பணப்பை கொண்ட வளையங்கள் மிக முக்கியமானவை அவற்றுக்கு ஒரு சிறப்பு பெயர் உள்ளது அவை களங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வரையறையுடன் இந்த காணொளியை முடிக்கிறேன் R என்ற ஒரு களம் என்பது அடிப்படையில் ஒரு வளையம் ஆகும் இதில் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு ஒரு அலகு ஆகும் Q இல் உள்ள அலகுகளின் தொகுப்பை Q 0 என்று நான் குறிப்பிட வேண்டும் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்ணும் ஒரு அலகு என்பதை நான் நிரூபித்தேன் 0 என்பது ஒரு அலகு அல்ல என்றும் நான் சொல்ல வேண்டும் 0 என்பது ஒரு அலகு அல்ல என்பது சரியானது ஏனென்றால் 0 ஒரு அலகு அல்ல என்பதன் பொருள் என்ன 0 க்கு ஒரு பெருக்க தலைகீழ் இல்லை என்று நான் கூறுகிறேன் ஏனென்றால் 0 ஐ எந்த விகிதமுறு எண்ணையும் பெருக்கினால் உங்களுக்கு 0 கிடைக்கும் நீங்கள் ஒருபோதும் 1 ஐப் பெற மாட்டீர்கள் 0 க்கு நிச்சயமாக ஒரு பெருக்க தலைகீழ் இருக்க முடியாது எந்த வளையத்திலும் 0 ஒரு அலகு என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அடுத்து என்ன சிறப்பு நடக்க இருக்கிறது ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு ஒரு அலகு இருக்க முடியும் அது நடந்தால் அதை ஒரு களம் என்று அழைக்கிறோம் களம்களின் எடுத்துக்கட்டுகளானது நான் செய்த உதாரணம் Q என்பது ஒரு களம் இதேபோல் R என்பது ஒரு களம் C என்பது ஒரு களம் ஆகும் ஆகவே QRC என்பது களம்கள் ஆகும் Z என்பது ஒரு களம் அல்ல Z என்பது ஒரு களம் அல்ல என்பதையும் எடுத்துக்காட்டு தெளிவுபடுத்துகிறது ஏனென்றால் Z இன் பூஜ்ஜியமற்ற கூறுகள் உள்ளன அவை ஆராயக்கூடியத களம்கள் அல்ல Z ஒரு களம் அல்ல சரி இந்த காணொளியை இங்கே நிறுத்துகிறேன் இந்த காணொளியில் நான் வளையங்களின் மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தேன் அலகுகள் எனப்படும் முக்கியமான பொருள்களை நான் வரையறுத்தேன் மேலும் களங்களைப் பற்றி பேசினேன் அவை சிறப்பு வகையான வளையங்கள் மற்றும் களம்கள் எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் அடுத்த காணொளியில் பல்லுறுப்புறுப்பு வளையங்கள் எனப்படும் மிக முக்கியமான வகுப்புகளில் ஒன்றைக் காண்போம்